இந்த வகுப்பில் அதிகபட்ச ஓட்டம் சிக்கல் மற்றும் பின் பேக்கிங் சிக்கல் ஆகிய இரண்டு சூத்திரங்களைப் பார்ப்போம் எனவே உருவாக்கம் 7 அதிகபட்ச ஓட்டப் பிரச்சினையாகும் நமக்கு ஒரு பிணையம் வழங்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட பிணையத்தில் அதிகபட்ச ஓட்டத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறோம் வில் திறன்கள் பிணையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இது நாம் பரிசீலிக்கப் போகும் பிணையமாகும் இந்த நெட்வொர்க்கில் 5 முனைகள் அல்லது செங்குத்துகள் உள்ளன இவை முனைகள் மற்றும் பிணையத்தில் இந்த முனைகளை இணைக்கும் வளைவுகள் உள்ளன எனவே இந்த வளைவு 1 முதல் 2 வரை வளைவு இந்த வளைவுகள் i j என குறிப்பிடப்படுகின்றன அவை i முதல் j வரை செல்கின்றன எடுத்துக்காட்டாக 1 2 1 முதல் 3 2 முதல் 3 மற்றும் பல இந்த நெட்வொர்க் ஒரு இயக்கிய பிணையமாகும் அதாவது வளைவுகள் திசைகள் வழங்கப்படுகின்றன இப்போது இந்த வளைவுகள் திறன்களைக் கொண்டுள்ளன இந்த நெட்வொர்க் மூலம் அனுப்பக்கூடிய அதிகபட்ச ஓட்டத்தைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அதாவது இந்த புள்ளிகள் 1 மற்றும் 5 ஆகியவை ஒருவித மூலமாகவும் இலக்காகவும் செயல்படும் என்று கருதுவோம் இப்போது ஒன்று மூலமாக அழைக்கப்படுகிறது ஐந்து இலக்கு என்று அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் ஐந்து மடு என்றும் அழைக்கப்படுகிறது எனவே குழாய்களைப் போல செயல்படும் இந்த வளைவுகளில் சில பொருட்கள் அல்லது சில திரவங்கள் 1 முதல் 5 வரை பாய்கின்றன வில் திறன் இந்த வளைவில் பாயக்கூடியவற்றுக்கு சமம் எனவே இதன் மூலம் அதிகபட்ச ஓட்டப் பிரச்சினைக்கான சூத்திரத்தை வரையறுக்கத் தொடங்குகிறோம் எனவே ஜிஜ் i முதல் j வரையிலான வளைவின் ஓட்டத்தின் அளவாக இருக்கட்டும் எனவே பல வளைவுகள் உள்ளன எனவே 1 முதல் 2 வரை ஒரு வில் உள்ளது எனவே ஒரு எக்ஸ் 12 உள்ளது 1 முதல் 3 வரை ஒரு வில் உள்ளது எனவே ஒரு எக்ஸ் 13 உள்ளது 1 மற்றும் 4 ஐ இணைக்கும் வில் இல்லை எனவே எக்ஸ் 14 இல்லை எனவே இந்த நெட்வொர்க்கில் உள்ள வளைவுகளின் எண்ணிக்கையைப் போல பல மாறிகள் நம்மிடம் இருக்கும் எனவே Xij வில் i j இன் ஓட்டமாகவோ அல்லது i மற்றும் j முனைகளை இணைக்கும் வளைவாகவோ இருக்கட்டும் நாம் அதிகரிக்க முயற்சிக்கும் பிணையத்தின் ஓட்டம் என்றும் f ஐ வரையறுக்கிறோம் இப்போது புறநிலை செயல்பாடு மற்றும் இந்த சிக்கலுக்கான தடைகளை எழுதுவோம் எனவே இந்த நெட்வொர்க்கில் ஓட்டத்தை அதிகரிக்க விரும்புகிறோம் எனவே இந்த நெட்வொர்க்கில் ஓட்டம் f ஆகும் எனவே f ஐ அதிகரிக்க விரும்புகிறோம் எனவே f ஐ பெரிதாக்குவது என்பது புறநிலை செயல்பாடு f என்பது ஓட்டத்தை குறிக்கும் மாறி இப்போது ஓட்டம் என்ன ஓட்டம் என்பது மூலத்திலிருந்து வெளியேறும் ஒன்று அல்லது ஓட்டம் மடு அல்லது இலக்குக்குள் பாய்கிறது எனவே மூலமாக செயல்படும் வெர்டெக்ஸ் 1 அல்லது நோட் 1 ஐ கருத்தில் கொள்வோம் எனவே 1 இல் இருந்து வெளியேறுவது எக்ஸ் 12 எக்ஸ் 13 ஆகும் எனவே எக்ஸ் 12 எக்ஸ் 13 1 க்கு வெளியே செல்கிறது அது ஓட்டத்தை குறிக்கிறது எனவே முனை 1 க்கான முதல் கட்டுப்பாடு X12 X13 f f என்பது ஓட்டம் எனவே இப்போது நாம் மடு அல்லது 5 என்ற இலக்கத்தைப் பார்த்தால் எது பாய்கிறது என்பது X12 X13 க்கு சமம் இப்போது நாம் 5 வது கட்டுப்பாட்டில் பார்க்கலாம் இப்போது மடுவுக்குள் நுழைவது X25 X45 X35 மற்றும் 1 இல் இருந்து வெளியேறிய அதே ஓட்டம் 5 ஐ அடைய வேண்டும் எனவே 5 அல்லது இலக்கு அல்லது மடுவுக்கான கட்டுப்பாடு X25 X35 X45 f எக்ஸ் 25 இந்த வழியில் வருகிறது எக்ஸ் 35 இங்கு வருகிறது எக்ஸ் 45 இங்கு வருகிறது இப்போது மீதமுள்ள மூன்று செங்குத்துகள் 2 3 மற்றும் 4 ஆகியவை இடைநிலை செங்குத்துகளாக செயல்படுகின்றன எனவே நாம் முனை 2 அல்லது வெர்டெக்ஸ் 2 ஐப் பார்த்தால் முனை 2 க்குள் எது வந்தாலும் முனை 2 ஐ விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் எனவே எக்ஸ் 12 என்பது முனை 2 க்குள் வரும் ஓட்டம் மற்றும் முனை 2 ஐ விட்டு வெளியேறும் ஓட்டம் எக்ஸ் 23 எக்ஸ் 24 மற்றும் எக்ஸ் 25 ஆகும் எனவே கட்டுப்பாடு X12 X23 X24 X25 ஆக இருக்கும் இது இந்த கட்டுப்பாடாக காட்டப்படுகிறது இது X12 X23 X24 X25 0 என்று கூறுகிறது இது X12 X23 X24 X25 க்கு சமம் இதேபோல் முனை 3 ஐப் பார்ப்பது 3 க்குள் எது வந்தாலும் 3 ஐ விட்டுவிட வேண்டும் எனவே 3 க்குள் வருவது X13 X23 ஆகும் எனவே முனை 3 க்குள் நுழையும் ஓட்டம் X13 X23 முனை 3 ஐ விட்டு வெளியேறும் ஓட்டம் X34 X35 ஆகும் எனவே 1313 X23 X34 X35 0 என எழுதப்பட்ட X13 X23 X34 X35 இதேபோல் முனை 4 க்கு முனை 4 க்குள் வருவது முனை 4 ஐ விட்டு வெளியேறுவதற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே X24 X34 X45 X24 X34 X45 0 என எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த ஒவ்வொரு முனையுடனும் ஐந்து தடைகள் உள்ளன மூலத்திற்கும் மடுவுக்கும் தொடர்புடைய தடைகள் ஓட்டம் மாறியைக் கொண்டுள்ளன இடைநிலை முனைகளுடன் தொடர்புடைய பிற கட்டுப்பாடுகள் ஓட்டம் மாறியைக் கொண்டிருக்கவில்லை மேலும் அந்த முனைக்கு என்ன வந்தாலும் அந்த முனை அல்லது வெர்டெக்ஸை விட்டு வெளியேற வேண்டும் எனவே ஐந்து தடைகள் எழுதப்படுகின்றன இப்போது இவை தவிர வளைவுகளில் திறன் கட்டுப்பாடுகள் உள்ளன இப்போது எக்ஸ் 12 என்பது 1 மற்றும் 2 ஐ இணைக்கும் வில் உள்ள ஓட்டமாகும் எனவே இது 20 அலகுகளை தாண்டக்கூடாது எனவே எக்ஸ் 12 ≤ 20 இதேபோல் எக்ஸ் 13 ≤ 40 மற்றும் பல எனவே 8 வளைவுகள் உள்ளன மேலும் இங்கு 8 திறன் கட்டுப்பாடுகள் உள்ளன கூடுதலாக எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடுகள் f மற்றும் Xij ≥ 0 எனவே இது அதிகபட்ச ஓட்ட சிக்கலை உருவாக்குவதை நிறைவு செய்கிறது ஓட்டத்தை அதிகரிப்பதே குறிக்கோள் ஓட்டம் f ஆல் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு முனைக்கும் ஒன்று அல்லது 5 தடைகள் உள்ளன ஒவ்வொரு முனையிலும் இவை பொதுவாக ஓட்ட சமநிலைக் கட்டுப்பாடுகள் என அழைக்கப்படுகின்றன அவை ஒவ்வொரு கணுக்கும் எது வந்தாலும் வெளியே செல்ல வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன இப்போது f 1 க்கு வருகிறது என்று நாம் கருதினால் f X12 X13 இதேபோல் f முனை 5 க்கு வெளியே சென்றால் f X25 X35 X45 எங்களிடம் வளைவு திறன் கட்டுப்பாடுகள் உள்ளன வளைவுகளின் எண்ணிக்கை மற்றும் எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடு போன்ற பல தடைகள் உள்ளன அதனால்மாறிகளின் எண்ணிக்கை வளைவுகளின் எண்ணிக்கை 1 ஒன்று ஓட்டம் மாறிகட்டுப்பாடுகளின் எண்ணிக்கை முனைகளின் எண்ணிக்கை அல்லது செங்குத்துகள் வளைவுகளின் எண்ணிக்கை இப்போது இந்த சூத்திரத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை நாம் செய்கிறோம் அது இங்கே காட்டப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக இந்த எஃப் மாறியை நாம் அகற்றலாம் இப்போது இந்த எஃப் ஐ ஒரு மாறியாக வெளிப்படையாகப் பயன்படுத்துகிறோம் இது ஓட்டத்தை குறிக்கும் ஒரு மாறி மற்றும் இப்போது இந்த ஓட்டம் எக்ஸ் 12 எக்ஸ் 13 க்கு சமம் என்றும் அதே ஓட்டம் எக்ஸ் 25 எக்ஸ் 35 எக்ஸ் 45 க்கு சமம் என்றும் எங்களுக்குத் தெரியும் எனவே இந்த f ஐ அதிகபட்சமாக X25 X35 X45 என மாற்றலாம் பின்னர் 2 3 மற்றும் 4 முனைகளுக்கான தடைகளை எழுதலாம் எனவே இந்த வழியில் நாம் மாறிகளின் எண்ணிக்கையை 1 ஆல் குறைப்போம் மேலும் ஓட்டத்துடன் தொடர்புடைய 2 தடைகளையும் குறைப்போம் ஆனால் வில் திறன் கட்டுப்பாடுகளை நாம் வைத்திருக்கிறோம் எனவே புதிய சூத்திரத்தில் f மாறி இருக்காது அதற்கு Xij மாறிகள் மட்டுமே இருக்கும் எனவே இது ஓட்டம் பாதுகாப்பு சமன்பாடுகளைப் பொறுத்து வில் திறன் கட்டுப்பாடுகள் கொண்ட வளைவுகளின் எண்ணிக்கையைப் போலவே பல தடைகளைக் கொண்டிருக்கும் அவற்றில் ஒன்றை நாம் புறநிலை செயல்பாடாகப் பயன்படுத்துவோம் மற்றொன்றை நாம் அவசியமாகப் பயன்படுத்த மாட்டோம் மற்ற மூன்று இடைநிலை முனைகள் உண்மையில் போதுமானவை எனவே இந்த உருவாக்கம் வளைவுகளின் எண்ணிக்கையைப் போலவே பல மாறுபாடுகளைக் கொண்டிருக்கும் இது ஓட்டப் பாதுகாப்பு அல்லது திறன் கட்டுப்பாடுகள் மற்றும் வளைவுப் பாதுகாப்பைப் பொறுத்தவரையில் வளைவுகளின் எண்ணிக்கையைப் போன்ற பல தடைகளைக் கொண்டிருக்கும் மேலும் பல தடைகள் நமக்கு இருக்கும் இடைநிலை முனைகளின் எண்ணிக்கை வெளிப்படையாக எஃப் கொண்ட சூத்திரத்தை நாம் பயன்படுத்தலாம் அங்கு ஒரு முறை உள்ளது முதலில் வடிவமைக்கப்படும் வழி ஜிஜ் மற்றும் எஃப் அதற்கு கூடுதல் மாறி உள்ளது இது எஃப் ஆகும் இது முனைகளின் எண்ணிக்கை மற்றும் பலவற்றைக் கொண்ட பல தடைகளைக் கொண்டுள்ளது வளைவுகளின் எண்ணிக்கையாக கட்டுப்பாடுகள் நாம் உருவாக்கம் ஒன்றைப் பயன்படுத்தலாம் ஆனால் ஓட்டம் மாறியை நாம் நீக்கிய இரண்டாவது ஒரு மாறி குறைவாக உள்ளது எனவே அதிகபட்ச ஓட்டப் பிரச்சினையை நாம் இவ்வாறு உருவாக்குகிறோம் இப்போது நாம் மற்றொரு சூத்திரத்திற்கு செல்கிறோம் இது பின் பேக்கிங் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பரிமாண பின் பேக்கிங் சிக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே சிக்கலை சற்று வித்தியாசமாக அறிமுகப்படுத்துகிறேன் இப்போது உங்களுக்கு 8 எண்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த எண்கள் 8 6 9 28 17 24 7 மற்றும் 21 ஆகும் இப்போது குறைந்தபட்ச எண்ணிக்கையை உருவாக்குவதே பிரச்சினை ஒவ்வொரு குழுவிலும் உள்ள எண்களின் தொகை 45 ஐத் தாண்டாது அல்லது கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையை தாண்டாத குழுக்கள் எனவே இது ஒரு தொகுத்தல் பிரச்சினை இப்போது ஒவ்வொரு குழுவிலும் உள்ள உறுப்புகள் அல்லது எண்களின் கூட்டுத்தொகை 45 ஐத் தாண்டாத குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான குழுக்களை நாம் உருவாக்க வேண்டும் 8 குழுக்களுடன் இந்த சிக்கலுக்கு எளிதில் தீர்வு காண முடியும் என்பது மிகவும் வெளிப்படையானது ஆனால் உண்மையான சவால் என்னவென்றால் குழுக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன எந்த எண் எந்த குழுவிற்கு செல்கிறது அதாவது எந்த குழுவின் உறுப்புகளின் கூட்டுத்தொகை ≤ 45 இது பின் பேக்கிங் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பரிமாண பின் பேக்கிங் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நான் இங்கு கொடுத்த இந்த 8 எண்களை 8 நீளங்களாகக் கருதலாம் எனவே குறிப்பிட்ட நீளத்தின் 8 குச்சிகளை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் நீளம் 8 6 9 28 மற்றும் பல பின்னர் அவற்றை ஒரு பரிமாண வழியில் ஒரு பையில் வைக்க விரும்புகிறீர்கள் மற்றும் பை அல்லது பின் என அழைக்கப்படும் 45 இன் உயரம் எனவே நான் அதை ஒரு பரிமாண வழியில் வைக்கும்போது எடுத்துக்காட்டாக 9 28 17 ஐ 45 இன் தொட்டியில் வைக்க முடியாது ஏனெனில் அது பின் நீளத்தை மீறுகிறது எனவே பொதுவாக பின் நீளம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த எடுத்துக்காட்டில் பின் நீளம் 45 ஆகும் இந்த உருப்படிகளை அல்லது நீளத்தை ஒரு பரிமாண வழியில் தொட்டிகளில் அடைக்க விரும்புகிறேன் அதாவது நான் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பின்களைப் பயன்படுத்துகிறேன் எல்லாவற்றையும் நான் பேக் செய்ய முடியும் இந்த நீளம் அல்லது உருப்படிகள் எனவே இது பின் பேக்கிங் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பரிமாண பின் பேக்கிங் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நாம் ஒரு பரிமாணத்தில் தொட்டியை பொதி செய்கிறோம் அதாவது நீங்கள் தொட்டியில் எதை வைத்தாலும் நீளங்களை சேர்க்க வேண்டும் அதாவது அவற்றை தொகுத்தல் மற்றும் குழுவில் உள்ள உறுப்புகளின் கூட்டுத்தொகை மற்றும் உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஆகியவற்றைக் கண்டுபிடிப்பது போன்றது குழு 45 ஆக இருக்கும் முன் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கக்கூடாது எனவே இந்த சிக்கலை முயற்சி செய்து வகுப்போம் இப்போது அதிகபட்சம் 8 குழுக்கள் சாத்தியமாகும் எனவே குழு j உருவானால் முதலில் Yj 1 ஆகவும் குழு j உருவாகவில்லை என்றால் Yj 0 ஆகவும் இருக்கட்டும் I வது எண் குழு j க்குச் சென்றால் Xij 1 என்றும் i எண் எண் j க்குச் செல்லவில்லை என்றால் Xij 0 என்றும் வரையறுக்கிறோம் முதல் குறிப்பிடத்தக்க வேறுபாடு என்னவென்றால் மாறிகள் தொடர்ச்சியான மாறிகள் அல்ல இந்த மாறிகள் பைனரி மதிப்புகளை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றன மேலும் இந்த மாறிகள் 0 அல்லது 1 மதிப்புகளை மட்டுமே எடுக்கும் இப்போது குழு j உருவானால் Yj 1 குழு j உருவாகவில்லை என்றால் Yj 0 ஆகும் உதாரணமாக நாம் 8 வது குழுவை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் Y8 0 ஆக இருக்கும் நாம் இரண்டாவது குழுவை உருவாக்க வேண்டும் என்றால் Y2 1 எடுத்துக்காட்டாக முதல் எண் 8 முதல் குழுவிற்குச் சென்றால் எக்ஸ் 11 1 மற்றும் அது போகவில்லை என்றால் அது 0 ஆக இருக்கும் ஆகவே இந்த சூத்திரத்தில் Yj க்கு 8 மாறிகள் மற்றும் Xij க்கு 64 மாறிகள் உள்ளன ஏனெனில் ஒவ்வொரு எண்ணும் 8 குழுக்களில் ஏதேனும் ஒன்றுக்கு செல்லலாம் எனவே இந்த சூத்திரத்தில் 64 பைனரி மாறிகள் உள்ளன இப்போது நாம் உருவாக்கும் குழுவின் எண்ணிக்கையைக் குறைப்பதே புறநிலை செயல்பாடு எனவே YYj ஐக் குறைக்கவும் இது Y1 Y2 Y3 Y4 Y5 Y6 Y7 Y8 ஐக் குறைக்கவும் நாம் 8 குழுக்களை உருவாக்க வேண்டுமானால் அனைத்து 8 மாறிகளும் மதிப்பு 1 ஐ எடுக்கும் நாம் 3 குழுக்களை உருவாக்க வேண்டும் என்றால் 8 இல் 3 மதிப்பு 1 ஐ எடுக்கும் எனவே ∑Yj ஐக் குறைத்தல் என்பது புறநிலை செயல்பாடு இப்போது தடைகள் என்னவென்றால் நான் ஏதேனும் ஒரு வார்த்தையை எடுத்துக் கொண்டால் எண் 8 முதல் எண்ணாக இருந்தால் இந்த எண் அல்லது இந்த உறுப்பு அல்லது இந்த உருப்படி ஒரு தொட்டியில் மட்டுமே செல்ல வேண்டும் இப்போது 8 சாத்தியமான பின்களை நாம் பரிசீலித்து வருகிறோம் எனவே எக்ஸ் 18 1 வரை எக்ஸ் 11 எக்ஸ் 12 எக்ஸ் 13 என்பது முதல் சந்தா ஒன்றைக் குறிக்கிறது இது முதல் நம்பர் ஒன் முதல் எண் 8 என்பது முதல் குழுவிற்கு அல்லது இரண்டாவது குழு அல்லது மூன்றாவது குழு அல்லது நான்காவது குழு அல்லது எட்டாவது குழு வரை ஆனால் இது இந்த எட்டு குழுக்களில் ஒன்றுக்கு மட்டுமே செல்லும் ∑ j Xij1∀i எனவே இது போன்ற 8 கட்டுப்பாடுகள் உள்ளன இரண்டாவது எண்ணுக்கு கட்டுப்பாடு X21 X22 X23 X24 X25 X26 X27 X28 1 போல இருக்கும் எனவே ஒவ்வொரு 8 எண்களுக்கும் அது போன்ற ஒரு தடை இருக்கும் மேலும் இங்கு 8 தடைகள் இருக்கும் எனவே ஒவ்வொரு i க்கும் 8 எண்கள் உள்ளன j ஐ விட 8 கட்டுப்பாடுகள் உள்ளன Xij 1 ஒவ்வொரு எண்ணும் 8 சாத்தியமான 8 குழுக்களில் ஒன்றுக்கு மட்டுமே செல்லும் இப்போது உருவாகும் ஒவ்வொரு குழுவும் மொத்தம் 45 ஐ விடக் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் ஆகவே நான் முதல் குழுவை உருவாக்குகிறேன் என்றால் Y1 1 எனவே வலது புறம் 45 ஆகிறது ஆகவே முதல் குழுவிற்குள் எது சென்றாலும் முதல் உறுப்பு சென்றால் அது 45 இல் 8 ஐ எடுத்துச் செல்லப் போகிறது இரண்டாவது எண் சென்றால் அது 45 இல் 6 ஐப் பயன்படுத்தப் போகிறது எனவே 8X11 6X21 9X31 28X41 போன்றவை முதலாவது குழு மற்றும் முதல் குழு உருவானால் முதல் குழுவிற்குள் எது சென்றாலும் தொகை 45 ஆக இருக்க வேண்டும் 8 வது குழு உருவாக்கப்படாவிட்டால் Y8 0 ஆக மாறும் எனவே வலது புறம் 0 ஆக மாறும் எந்த எண்ணும் 8 வது குழுவிற்கு செல்லாது அதனால் ∑ j ai Xij≤B Y j இரண்டு விஷயங்களைக் குறிக்கும் ஒரு பொதுவான வழி ஒரு குழு உருவானால் அந்தக் குழுவில் செல்லும் அனைத்தும் whatever 45 ஆக இருக்க வேண்டும் அந்த உறுப்புகளின் தொகை ≤ 45 ஆக இருக்க வேண்டும் குழு உருவாகவில்லை என்றால் அந்தக் குழுவிற்கு எதுவும் செல்லாது எனவே இது நாம் உருவாக்கும் வழி எனவே 72 மாறிகள் Xij மாறிகள் 64 மற்றும் Yj மாறிகள் 72 மாறிகள் 8 உள்ளன மற்றும் 8 பிளஸ் 8 16 தடைகள் இங்கே உள்ளன இது ஒவ்வொரு உறுப்புக்கும் செல்ல வேண்டும் ஒரு குழுவிற்கு இது உருவாகும்போது ஒவ்வொரு குழுவிற்கும் தொகை ≤ 45 போன்ற கூறுகள் இருக்கும் எனவே இந்த உருவாக்கம் 72 மாறிகள் மற்றும் 16 தடைகள் அனைத்து மாறிகள் பைனரி மாறிகள் இப்போது இந்த சிக்கலில் கொஞ்சம் செய்வோம் இந்த எண்களைப் பார்த்து ஒரு எளிய தீர்வை உருவாக்குவோம் இந்த எண்களை குழுக்களாக வைக்க ஆரம்பிக்கலாம் எனவே நான் இந்த எண்களை குழுக்களாக வைக்கத் தொடங்கும்போது 8 6 மற்றும் 9 ஆகியவை 1 வது குழுவிற்குச் செல்ல முடியும் என்பதை நான் உணர்கிறேன் ஏனென்றால் நான் 28 ஐச் சேர்த்தால் அது 45 ஐத் தாண்டும் எனவே 28 மற்றும் 17 2 வது குழுவிற்குச் செல்லும் 24 மற்றும் 7 3 வது குழுவிற்குச் செல்லும் 21 பேர் 4 வது குழுவாக இருப்பார்கள் எனவே நான் 4 குழுக்களுடன் ஒரு தீர்வைப் பெற முடிகிறது எனவே நான் இந்த யோசனையைப் பயன்படுத்துகிறேன் எனவே இப்போது நான் Yj மாறிகளை 4 ஆகக் குறைக்க முடியும் 8 அல்ல முந்தைய சூத்திரத்தில் எனக்கு 8 சாத்தியமான குழுக்கள் இருந்தன இப்போது எனக்கு 4 குழுக்களுடன் ஒரு தீர்வு உள்ளது இப்போது நான் 3 குழுக்களுடன் அவற்றின் தீர்வு என்பதை சரிபார்க்க விரும்புகிறேன் எனவே நான் Y மாறிகள் 4 ஆகக் குறைக்கிறேன் மற்றும் எண்களை 4 குழுக்களுக்கு மட்டுமே ஒதுக்குகிறேன் அதே நேரத்தில் நாம் குழுக்களின் எண்ணிக்கையைக் குறைக்கிறோம் இப்போது அத்தகைய சூத்திரத்தில் 8X4 4 36 மாறிகள் இருக்கும் இது Y1 Y2 Y3 Y4 ஐ மட்டுமே கொண்டிருக்கும் புறநிலை செயல்பாடு இது 12 தடைகளை மட்டுமே கொண்டிருக்கும் மேலும் இது ஒரு எளிய உருவாக்கம் ஆகும் நாம் ஒரு படி மேலே சென்று ஏற்கனவே 4 குழுக்களுடன் ஒரு தீர்வு வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம் இப்போது எனக்கு 3 குழுக்களுடன் ஒரு தீர்வு இருக்கிறதா எனவே இப்போது நான் Y1 ஐ Y1 Y2 மற்றும் Y3 க்கு மட்டுமே கட்டுப்படுத்துகிறேன் அதாவது மாறிகள் எண்ணிக்கை 27 மாறிகள் மற்றும் 11 கட்டுப்பாடுகள் வரை குறைகிறது எனவே இது ஒரு வகை சிக்கலாகும் அங்கு பிரச்சினைக்கான தீர்வைத் தொடங்கினால் நான் மிகவும் திறமையான சூத்திரத்தைப் பெற முடியும் எனவே பின் பேக்கிங் உருவாக்கம் இப்போது சில விஷயங்களை விளக்கியுள்ளது இப்போது முதன் முறையாக ஒரு சிக்கலைக் கண்டோம் அதில் நம் மாறிகள் தொடர்ச்சியான மாறிகள் அல்ல அவை பைனரி மாறிகள் எனவே இந்த உருவாக்கம் ஒரு பைனரி முழு எண் நிரலாக்க உருவாக்கம் மற்றும் இது ஒரு நேரியல் நிரலாக்க உருவாக்கம் அல்ல எனவே ஒரு பைனரி முழு எண் நிரலாக்க சூத்திரத்தை விளக்க பின் பேக்கிங் கைப் பயன்படுத்தினோம் நேரியல் நிரலாக்க உருவாக்கம் அல்ல நாம் கற்றுக் கொள்ளும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இது ஒரு வகை சிக்கலாகும் அங்கு நாம் தீர்வோடு தொடங்கலாம் தீர்வோடு தொடங்கினால் குறைவான மாறிகள் மற்றும் குறைவான தடைகளை வரையறுப்பதன் மூலம் சூத்திரத்தை எளிமையாக்க முடியும் எனவே இதன் மூலம் இந்த பாடத்தின் முதல் தொகுதியின் முடிவுக்கு வருகிறோம் இது நேரியல் நிரலாக்க உருவாக்கம் ஆகும் அடுத்தடுத்த தொகுதியில் நேரியல் நிரலாக்க சிக்கல்களைத் தீர்ப்பதைப் பார்ப்போம் அடுத்த வகுப்பில் அதைப் பார்ப்போம்